சொற்பொழிவு எண் 15 பயோரியாக்டர் இன் செயல்திறனை பாதிக்கும் அளவுகோல் களான வெப்பநிலை பி எச் திரவிய கலவை காற்றோட்டம் மற்றும் கிளர்ச்சி அளவுகள் கரைந்துள்ள ஆக்ஸிஜன் அளவு பற்றி பார்த்தோம் எனவே இவற்றை சரியான முறையில் அளந்து கட்டுப்படுத்த வேண்டும் நாம் டி ஓ வை பற்றியும் அதை அளப்பது பற்றியும் பார்த்தோம் அளக்கும் கருவியில் பிளாட்டினம் கேத்தோடு மற்றும் வெள்ளி ஆநோடு ஆகவும் செயல்படுகின்றன பிறகு நாம் ஒரு பழகு வினா 4 1 பார்த்து அதன் விடையையும் கண்டறிந்தோம் இனி அடுத்ததை பார்ப்போம் காற்றோட்டம் மற்றும் கிளர்ச்சி பற்றி பார்த்தபோது இவை இரண்டும் டி ஓ வை பாதிக்கும் என்று அறிந்தோம் இவை செல்களுக்கு வெட்டழுத்தம் ஏற்படுத்தும் என்றும் பார்த்தோம் வெட்டழுத்தம் அதாவது சியர் ஸ்டிரஸ் என்றால் என்ன நீங்கள் திரவிய இயக்கவியல் அதாவது ப்ளூஇட் மெக்கானிக்ஸ் பாடத்தில் இதை படித்திருப்பீர்கள் அப்படி இல்லை என்றாலும் நாம் வெட்டழுத்தம் பற்றி பார்ப்போம் சப்பாத்தி பிசைந்த மாவை ஒரு பந்து போல் ஆக்கி உங்கள் 2 உள்ளங்கைகளின் இடையில் வையுங்கள் நாம் அதை லேசாக அழுத்தி இரண்டு உள்ளங்கைகளையும் எதிர்திசையில் நகர்த்தினால் அந்த பந்து என்ன ஆகும் பந்து சிதைந்து விடும் அல்லவா அந்த பந்தின் மீது உள்ளங்கைகள் எதிர் திசைகளில் நகர்வதால் ஏற்பட்ட வெட்டழுத்தம் காரணமாக அது சிதைகிறது இந்த விசையை நாம் வெட்டும் விசை என்று கூறுவோம் இது மேல் புறவிசை அதாவது சர்பேஸ் போர்ஸ் இரண்டு உள்ளங்கைகளும் எதிர் புறங்களில் அசைவதால் இவற்றின் இடையே ரிலேட்டிவ் வெலாசிட்டி உருவாகிறது இதன் காரணத்தால் இடையிலுள்ள மாவின் பந்து வெட்டழுத்தம் அனுபவிக்கிறது இதனால் அது சிதைகிறது பயோரிஆக்டர் இன் உள்ளே திரவிய சூழலில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கள் அல்லது திசைவேக விகிதங்கள் அதாவது வெலாசிட்டி க்ரேடியன்ஸ் நிறைய உள்ளன வெலாசிட்டி க்ரேடியன்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு ஏற்படும் விகிதங்கள் வேறுபாடு இந்த வகைஈடு வெலாசிட்டி இன் தொலைவை சார்ந்து உள்ளது அதாவது dvdx dvdy என இதையே வெலாசிட்டி க்ரேடியன்ட் என்று கூறுவோம் வெலாசிட்டி க்ரேடியன்ட் உள்ளவரை வெட்டழுத்தம் இருக்கும் எனவே செல்கள் வெட்டழுத்தத்தை உணரும் எனவே ஒரு பயோரியாக்டர் இன் உள் திரவிய சூழலில் வெலாசிட்டி க்ரேடியன்ட் அமைவதால் வெட்டழுத்தம் இருக்கும் பயோரியாக்டர் இன் உள் காற்றோட்டம் கிளர்ச்சியின் காரணமாக திரவியத்தில் ஓட்ட நிலை இருக்கும் இதனால் வெலாசிட்டி க்ரேடியன்ட் உருவாகி வெட்டழுத்தமும் உருவாகும் காற்று குமிழிகளும் உள்ளே உடையும் ஆனால் அது வேறு இயங்க அமைப்பினால் நாம் வெட்டழுத்தம் பற்றி தான் கவனம் கொள்ள வேண்டும் காரணம் நாம் பயோரியாக்டர் இன் உள்ளே உபயோகிக்கும் பாலூட்டிகளின் செல்கள் அல்லது விலங்கின் செல்களுக்கு செல்சுவர் கிடையாது எனவே அவை வெட்டழுத்தத்தால் எளிதில் பாதிக்கப்படும் செல்சுவர் இருந்தாலும் பாதிப்பு இருக்கும் காரணம் அவை எளிதில் அசையும் தன்மை இல்லாமல் இறுக்கமாக இருக்கும் சுற்றியுள்ள திரவிய அசைவினால் வெட்டழுத்தம் ஏற்படும் எனவே வெட்டழுத்தம் எல்லா செல்களும் பயோரிஆக்டர் இன் உணரும் சில செல்கள் அதன் பாதிப்பை தாங்கும் சில தாங்காது இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் காரணம் இது ஒரு பயோரிஆக்டர் இன் வெற்றியை நிர்ணயிக்கும் ஒரு பயோரியாக்டர் இன் பெருக்கல் அளவீட்டு அதாவது ஸ்கேல் ஆப் ஐ பார்ப்போம் பெருக்கல் அளவீடு என்றால் என்ன ஒரு செயல்பாட்டை உருவாக்கும் போது முதலில் ஆராய்ச்சிக்கூடம் அளவில் அதாவது அசையும் குடுவை அளவில் தொடங்கி பிறகு ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் பயோரியாக்டர் nகளில் பிறகு பத்து லிட்டர் 20 லிட்டர் பயோரியாக்டர் களில் அதாவது 10 மடங்கு பெருக்கி செய்வோம் இவ்வாறு ஒரு சிறிய அளவில் செய்வதை அப்படியே பெரிய அளவாக மாற்றுவதை பெருக்கல் அளவீடு என்று கூறுவோம் இவ்வாறு செய்யும் திறன் இருந்தால் தான் நாம் அதை தொழிலக பயோரிஆக்டர் அதாவது ஒரு லட்சம் லிட்டர் 2 லட்சம் லிட்டர் பயோரியாஆக்டர் களில் அதை செயல்படுத்த முடியும் இந்த பெருக்கள் அளவீடு பயோரிஆக்டர் இன் முக்கிய அம்சமாகும் தொடங்கும்போது சிறிய அளவில்தான் தொடங்குவோம் காரணம் இதில் செலவு உள்ளது இந்த புதிய முயற்சி செயல்பாடு சரியாக வேலை செய்யுமா என்பதே தெரியாத போது முதலில் செலவை குறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும் சரியாக செயல்படும்போது சிறிய அளவிலிருந்து பெரிய அளவுக்கு மாற வேண்டும் அப்போது இயக்கத்திற்கு தேவையான அளவுகோல்கள் சிறிய அளவில் எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் பெரிது படுத்தும் போதும் வைத்துக்கொள்ளவேண்டும் அதற்காக நாம் இம்பெலர் இன் சுற்றளவு தண்டு சுற்றளவு சிறிய அளவிலேயே இருக்க வேண்டும் என்று எடுத்துக் கொள்ளாதீர்கள் இரண்டு நிலையிலும் நிகரான வடிவியல் சார்ந்த அளவுகோல்கள் இருக்க வேண்டும் இதை மேலோட்ட நிலை தகவலாக ஒரு உதாரணமான கலக்கல் தொட்டி மூலம் பார்க்கலாம் முதலில் வடிவமைப்பு ஒற்றுமையை பார்ப்போம் படத்தில் உள்ள நீள்சதுர தொட்டி உண்மையில் ஒரு உருளை வடிவில் உள்ளது இது ஒரு அசைவு தொட்டி இதில் இம்பெலர் இம்பெலர் தண்டு அதாவது ஷாப்ட் இம்பெலர் பிளேடு ஆகியவை உள்ளன அதன் பரிமாணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன Di என்பது ஒரு இம்பெலர் முனையிலிருந்து மற்றொன்றின் முனைவரை உள்ள விட்டம் W என்பது இம்பெலர் அகலம் L என்பது பிளேடின் நீளம் C என்பது தொட்டியின் அடிபாகத்தில் இருந்து இம்பெலர் இன் நடு வரை உள்ள தூரம் இதில் ஒரு அமைப்பை மட்டும் எடுத்துக்காட்டாக கொண்டுள்ளோம் D தொட்டியின் விட்டம் H பாத்திரத்தில் உள்ள திரவியத்தின் உயரம் B என்பது பாஃபில் பொதுவாக நான்கு அல்லது ஆறு பாஃ பில்கள் இருக்கும் இம்பெலர் வைத்து திரவியத்தை கலக்கினால் சுழற்சி உண்டாகும் விரும்பத்தக்கது அல்ல எனவே அதை நிறுத்த விட்டத்தின் நான்கு எல்லைகளில் நான்கு உலோக வரி பட்டைகள் வைக்கப்பட்டிருக்கும் இதுவே பாஃபில் இதுவே வடிவமைப்பு ஒற்றுமைக்கு எடுத்துக் கொண்டவை இதில் உயரம் விட்டம் விகிதம் ஒன்றாகும் Di இம்பெலர் இன் முனையிலிருந்து முனை வரையிலான விட்டம் தொட்டியின் விட்டத்தால் வகுத்தால் ⅓ ஆக அதாவது DiD 13 பாஃபில் தடிமன் தொட்டியின் விட்டத்தால் வகுத்தால் 112 இதை வடிவமைப்பு ஒற்றுமைக்காக சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் நிலையாக கொள்ள வேண்டும் C தொட்டியின் அடிப்பாகத்தில் இருந்து இம்பெலர் இன் நடுவரை உள்ள தூரத்தை விட்டத்தால் வகுத்தால் ⅓ ஆக இருக்க வேண்டும் W இம்பெலர் பிளேடு அகலம் இம்பெலர் விட்டத்தால் வகுத்தால் ⅕ ஆக இருக்க வேண்டும் L இம்பெலர் பிளேடு நீளம் விட்டத்தால் வகுத்தால் ¼ ஆக இருக்க வேண்டும் தொட்டி விட்டத்தை சார்ந்து நான்கு வரன் முறைகள் உள்ளன HD 1 DiD⅓ BD112 CD⅓ இம்பெலர் விட்டத்தை சார்ந்து 2 வரன் முறைகள் உள்ளன WDi⅕ LDi¼ நாம் இவைகளை சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் ஒரே விகிதத்தில் பராமரித்தால் நமக்கு வடிவமைப்பு ஒற்றுமை கிடைக்கும் செயல்பாட்டு ஒற்றுமைக்கு நாம் KL aவை மாறா நிலையில் பராமரிக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான பெருக்கல் அளவீட்டு அளவுகோல் எனவே நிலையான KL aவின் வால்யூமெட்ரிக் மாஸ் டிரான்ஸ்பர் கோஎஃபீஷியேன்ட் இரண்டு நிலையிலும் பராமரிக்க வேண்டும் யூனிட் வால்யூம்க்கு உள்ள பவர் உபயோக விகிதம் இம்பெலர் முனை வேகம் இவையெல்லாம் நிலையாக இருக்க வேண்டும் Di இம்பெலர் விட்டம் Di ஒரு வட்டம் ஆகும் அதுவே பயணித்த தூரம் அதை n என்கிற ஆர்பிஎம் கொண்டு பெருக்கினால் நமக்கு வேகம் அதாவது ஸ்பீடு கிடைக்கும் இதில் மாறுபடுபவைகளை நிலையாக சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் வைக்க வேண்டும் இதேபோல் டி ஓ கன்சன்ட்ரேஷன் மற்றும் ரெனால்ட்ஸ் நம்பரை Reynold's number ஒரு பயோரியாக்டரில் நிலையாக வைக்கவேண்டும் தொழிற்சாலையில் இன்னும் பல அளவுகோல்கள் உண்டு நாம் பொதுவாக உள்ளதைப் பார்த்தோம் "பயோரிஆக்டர் இன் பெருக்கல் அளவீடு மற்றும் ஆக்சிஜன் மாற்று விகிதம் நுண்ணுயிர்களின் செயல்களில் ஒரு பார்வை" என்ற தலைப்பில் கார்சியா ஓஷோவா மற்றும் கோம்ஸ் 2009 இல் ஒரு கட்டுரை பயோ டெக்னாலஜி அட்வான்ஸ்சஸ் இல் வெளியிட்டனர் அதில் பொதுவாக தொழிற்சாலையில் பெருக்கல் அளவீடு நிலையான KL a அடிப்படையில் 30 சதவிகிதமும் நிலையான யூனிட் வால்யூம்க்கு உள்ள பவர் உபயோகிக்கும் விகிதம் அடிப்படையில் 30 சதவிகிதமும் நிலையான இம்பெலர் முனை வேகம் அடிப்படையில் 20 சதவிகிதமும் நிலையான டி ஓ வேல்யூ அடிப்படையில் 20 சதவிகிதமும் செய்யப்படுகிறது இவையே தொழிற்சாலையில் பெருக்கல் அளவீட்டுக்கான பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவுகோல்கள் ஆனால் இரண்டு அளவுகோல்களையும் நுண் சூழலில் சமன்படுத்துவது கடினமாகும் நாம் அறிவோம் ஒவ்வொரு செல் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை எனவே அவற்றின் சூழலும் செயல்திறனும் இரண்டு நிலையிலும் ஒன்றாக வைப்பது கடினமாகும் நாம் இங்கு நிலையாக வைத்த அளவுகோல்கள் இதன் காரணமாக செயல்படாமல் போகலாம் இதை நாம் செல்களின் நிலையிலிருந்து நுண்ணுயிர்நிலையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் அடுத்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நுண் சூழ்நிலை மிகவும் முக்கியமானது காரணம் செல்கள்தான் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் இவை நுண் சூழ்நிலையால் பாதிக்கப்படும் இதை சரிவர புரிந்து கொள்ள நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுகிறது நாம் பெருக்கல் அளவீட்டை பார்த்தோம் அடுத்ததாக குறைத்தல் அளவீட்டை அதாவது ஸ்கேல் டவுன் பற்றியும் தெரிந்துகொள்ள வேண்டும் காரணம் இவை பயோரியாக்டர்ருக்கு மிகவும் முக்கியம் உதாரணத்திற்கு ஒரு செயல் பெரிய அளவு அமைப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அதன் செயலை இன்னும் மேன்பட செய்ய நாம் நடப்பிலிருக்கும் பெரிய அளவு அமைப்பை மேம்படுத்தும் ஆராய்ச்சிக்கு உபயோகிக்க முடியாது காரணம் இந்த ஆராய்ச்சி பெரிய அளவில் செய்ய அதிக விலை ஆகும் மேலும் அது வேலை செய்யாமல் போனால் பெரிய அளவு நஷ்டம் ஏற்படும் எனவே அதை சிறிய அளவாக குறைக்க வேண்டும் தற்போது செயலில் இருக்கும் பெரிய அமைப்பின் கலவைகூறு மாற்றம் ஆகியவற்றை குறைந்த அள வீட்டில் சோதிக்க வேண்டும் உட்புகும் பொருட்களின் அளவு டி ஓ அளவு நுரை தவிர்க்கும் பொருட்களின் உபயோகம் புதிய செயல்முறை தயாரிப்புக்காக புதிய நுண்ணுயிர் போன்றவற்றை சோதிக்கும் போது சிறிய அளவில் செய்வது அவசியம் பலதரப்பட்ட செயல்களை பல சிறிய பயோரியாக்டரில் ஒரே சமயம் சோதிப்பது குறைத்தல் அளவீட்டின் மூலம் சாத்தியமாகும் இவ்வாறு சிறுசிறு சோதனைகள் சிறிய பயோரியாக்டர்களில் பெரிய அளவில் நிபந்தனைகளின் வாயிலாக செய்தால் நமக்கு கிடைக்கும் முடிவுகள் மீது நம்பிக்கை இருக்கும் குறிப்பாக தொழிற்சாலை நிலையில் செயல்பட உங்கள் குறிப்புக்காக இரண்டு ஆராய்ச்சி தாள்கள் இணைத்துள்ளேன் நான் முன்பு கூறிய கார்சியா ஓஷோவா பெருக்கல் அளவீட்டு ஆராய்ச்சி கட்டுரை எண் 27 இல் உள்ளது எண் 28 இல் குறைத்தல் அளவீட்டு பாலோமேரேஸ் மற்றும் சக ஆராய்ச்சியாளர்கள் என்சைக்ளோபீடியா ஆப் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பதிவிட்டது இந்த இணைதளத்தில் குறைத்தல் அளவீட்டை சரிபார்த்தல் பற்றி உள்ளது நாம் தொகுதி நான்கில் பயோரியாக்டர் இன் சூழல் அளவுகோல்கள் பயோரியாக்டர் கல்ச்சர் மற்றும் அதன் செயல்திறனில் தாக்கம் பற்றி பார்த்தோம் மற்ற அளவுகோல்கள் ஆன வெப்பநிலை பி ஹெச் திரவிய கலவை கிளர்ச்சி காற்றோட்டம் அளவு டிவோ அளவு எல்லாம் பார்த்தோம் நாம் பெருக்கல் குறைத்தல் அளவீடும் இந்த தொகுதி நான்கில் பார்த்தோம் இனி பயிற்சியின் கடைசி தொகுதியான தொகுதி 5 அடுத்ததாக பார்ப்போம்